இன்றைய அமர்வுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் இன்ஜினியரிங் நியூக்கிளியர் டெஸ்டிங் மற்றும் வெபன்ஸ் பற்றி விவாதிப்போம் கடந்த விவாதத்தில் வெபன்ஸ்களின் பங்கு மற்றும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் இதை எவ்வாறு உருவாக்கியது வெபன்ஸ் தொடர்பானவற்றில் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது அவற்றை தானாகவே சுடுவது போன்ற பேச்சுக்கள் பேசும்போது தவறான துப்பாக்கிச் சூடு மற்றும் அது தொடர்பான பிறவற்றின் பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதைப் பற்றி விவாதித்தோம் இன்றைய அமர்வில் நியூக்கிளியர் டெஸ்டிங் வெபன்ஸ் மற்றும் அது தொடர்பாக இன்ஜினியர்ஸ்ன் பங்கு குறித்து அதிக விளக்கத்தை அளிக்க உள்ளோம் எனவே இன்றைய தொகுதி நியூக்கிளியர் எதிக்ஸ் நியூக்கிளியர் எதிக்ஸ்களின் முக்கியத்துவம் அதில் இன்ஜினியர்ஸ்களின் பங்கு ஆகியவற்றை உள்ளடக்கியது நிறுவனங்கள் மற்றும் நியூக்கிளியர் நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்களுக்கான சிறப்பு எதிக்ஸ் நியூக்கிளியர் இன்ஜினியர்ஸ்களின் பொது மற்றும் குறிப்பிட்ட கடமைகள் எதிக்ஸ் கொள்கைகளை உருவாக்குதல் போன்றவை நியூக்கிளியர் வெபன்ஸ்களை உருவாக்குவதற்கு இன்ஜினியர்ஸ்களுக்கு எதிக்ஸ் ஆகும் மீண்டும் நியூக்கிளியர் வெபன்ஸ் டியான்டாலஜி கோட்பாடு மற்றும் நியூக்கிளியர் வெபன்ஸ் மீதான பயன்பாட்டுவாதத்தின் பல்வேறு எதிக்ஸ் கண்ணோட்டத்தில் நியூக்கிளியர் தடுப்பு பார்வையில் இருந்து அதைப் பார்க்க முயற்சிப்போம் எனவே அதில் இன்ஜினியர்ஸ்களின் பங்கு மற்றும் அது தொடர்பான எதிக்ஸ் சிக்கல்கள் குறித்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விவாதிப்போம் எனவே இன்று உலகின் அனைத்து நாடுகளும் நியூக்கிளியர் நாடுகளாக இருக்க விரும்புவதைப் போல இன்று நாம் புரிந்துகொள்கிறோம் இது அவர்களின் சொந்த சுதந்திரத்திற்காகவும் அதே போல் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரம் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் முக்கியமாக அமெரிக்கா போன்ற பிற நாடுகளைச் சார்ந்து இருப்பதில் இருந்து சுதந்திரமாகவும் இருக்கிறது எனவே நாட்டின் தேவை மற்றும் நியூக்கிளியர் நாடுகளாக வெளிப்பட வேண்டும் என்ற அவர்களின் அபிலாஷை எதிக்ஸ்களின் புதிய கிளைக்கு வழிவகுத்தது அதை நாம் நியூக்கிளியர் எதிக்ஸ் என்று அழைக்கிறோம் இந்த பிரச்சினையில் விரிவாக விவாதிக்கத் தொடங்குவதற்கு முன் இதைப் பற்றி மீண்டும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான பொறுப்புகளைப் பற்றி விவாதித்தோம் மற்றவர்களுக்கான சொந்தக் கடமைகளைப் புரிந்துகொள்கிறோம் ஏனெனில் அது அதிக சக்தியை அளிக்கிறது நேர்மறை அர்த்தத்தில் பயன்படுத்தலாம் அல்லது எதிர்மறை அர்த்தத்திலும் பயன்படுத்தலாம் எனவே இது மக்களின் மதிப்புகள் மற்றும் நற்பண்புகளைப் பொறுத்தது தேசத்தின் கலாச்சாரம் தேசத்தின் மதிப்புகள் மற்றும் சுய ஒழுக்கம் மற்றும் சுய திறன் ஆகியவை இருக்கலாம் நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பார்க்கவும் இந்த மகத்தான சக்தியை நியூக்கிளியர் வெபன்ஸ் நமக்குக் கொடுக்கலாம் எனவே இந்த சூழலில் நாம் முழு விவாதத்தையும் பார்க்கலாம் மற்றும் அதை பகுப்பாய்வு செய்ய முயற்சி செய்யலாம் எனவே நியூக்கிளியர் எதிக்ஸ் என்பது எதிக்ஸ் கோட்பாடுகள் அல்லது தார்மீக நடத்தை ஆகியவற்றின் லென்ஸிலிருந்து நியூக்கிளியர் நலன் நியூக்கிளியர் தடுப்பு நியூக்கிளியர் வெபன்ஸ் கட்டுப்பாடு நியூக்கிளியர் வெபன்ஸ் குறைப்பு அல்லது நியூக்கிளியர் ஆகியவற்றைப் பற்றி பேசும் எதிக்ஸ்களின் ஒரு வளர்ந்து வரும் கிளை ஆகும் அவைகளின் அர்த்தம் என்ன என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் நியூக்கிளியர் போர்முறை என்பது ஒரு வகையான மோதலின் வடிவமாகும் இது பேரழிவுக்கு வழிவகுக்கிறது இதில் எதிரிக்கு சேதம் விளைவிக்க நாடுகளால் நியூக்கிளியர் வெபன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன எனவே நியூக்கிளியர் வெபன்ஸ் ஏன் பயன்படுத்தப்படுகிறது நியூக்கிளியர் வெபன்ஸ் பேரழிவு வெபன்ஸ் என்பதால் மிகக் குறுகிய காலத்தில் மிக விரிவான சேதத்தை ஏற்படுத்தும் மேலும் ஒரு போர்முறை விளைவாக நீண்டகால விளைவை ஏற்படுத்தலாம் இதனால் அழிவுகள் குறுகிய காலத்திற்குள் ஏற்படுகின்றன ஆனால் நீண்ட கால கதிரியக்க விளைவைக் கொண்டிருக்கின்றன எனவே அது ஒரு வெபன்ஸ் மற்றும் பேரழிவு அதனால் தான் இந்த வெபன்ஸ் மிகவும் வலிமையானது எனவே இது போரைத் தடுக்கப் பயன்படுத்தப்படும் ஒரு உத்தி எனவே இது நியூக்கிளியர் தடுப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே நியூக்கிளியர் தடுப்பு பற்றி நாம் பேசும்போது அது போரைத் தடுப்பதற்கான ஒரு உத்தியாகும் இது ஆயுத மேந்திய தாக்குதலின் சூழ்நிலையில் பாதுகாப்பு தற்காப்புக்காக நியூக்கிளியர் வெபன்ஸ்களைப் பயன்படுத்துவதற்கான உரிமையைக் கூறும் முதல் பயனர் கொள்கையின் பகுத்தறிவைப் பின்பற்றுகிறது எனவே நீங்கள் நியூக்கிளியர் தடுப்பு பற்றி பேசும்போது எதிரிகளின் திட்டங்களை நியூக்கிளியர் வெபன்ஸ்களால் முறியடிக்கும் சாத்தியம் உள்ளது எனவே இது போரைத் தடுக்கும் உத்தி நியூக்கிளியர் வெபன்ஸ் குறைப்பு என்பது நியூக்கிளியர் வெபன்ஸ்களைக் குறைப்பது அல்லது நீக்குவது நியூக்கிளியர் வெபன்ஸ் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் அதில் நியூக்கிளியர் வெபன்ஸ்களை எந்த மாநிலமும் பயன்படுத்தவில்லை எனவே இது அணுவாயுத நீக்கம் என்றும் விவரிக்கப்படலாம் இது செயல்முறை முழுமையான நியூக்கிளியர் வெபன்ஸ் குறைப்பு என்பதைக் குறிக்கிறது ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த நியூக்கிளியர் வெபன்ஸ் குறைப்புக்கு சமமான சக்தி வாய்ந்ததாக இரு நாடுகளும் முடிவெடுக்கும் மற்றும் அதற்கு ஒப்புக்கொள்ளும் இரு நாடுகளும் தேவை என்பதை இங்கே பார்க்க முயற்சிக்கவும் மற்றும் இல்லையெனில் ஒருவர் நியூக்கிளியர் வெபன்ஸ் குறைப்புக்கு இங்கு முடிவு செய்யலாம் ஆனால் மற்றவர் அதை முடிவு செய்யவில்லை என்றால் இது அதிகார சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கும் எனவே நியூக்கிளியர் வெபன்ஸ் குறைப்பு முடிவு செய்யப்படும் போது அதை முடிவு செய்யும் நாடுகளின் கருத்தொற்றுமை வடிவில் இருக்க வேண்டும் வெபன்ஸ் கட்டுப்பாடு என்பது சாத்தியமான எதிரிகளுக்கு இடையே செய்யப்படும் ஒப்பந்தங்களைக் குறிக்கிறது இது போரின் சாத்தியக்கூறுகளையும் நோக்கத்தையும் குறைக்கிறது பொதுவாக இராணுவ திறன்களுக்கு வரம்புகளை விதிக்கிறது எனவே அனைத்து டிசார்மாமென்ட்களும் எப்போதும் இராணுவப் படைகளைக் குறைப்பதை உள்ளடக்கியது அல்லது வெபன்ஸ் வெபன்ஸ் கட்டுப்பாடு இல்லை எனவே இது மீண்டும் சாத்தியமான எதிரிகளுக்கு இடையில் செய்யப்படும் ஒரு ஒப்பந்தம் வெபன்ஸ் குறைப்பு பற்றி பேசுகிறோம் இது முழுமையான வெபன்ஸ் குறைப்பு நாம் எந்த நியூக்கிளியர் வெபன்ஸ்களையும் பயன்படுத்தப் போவதில்லை ஆனால் கட்டுப்பாட்டைப் பற்றி பேச முயற்சிக்கும்போது அது வரையறுக்கப்பட்ட பயன்பாடாகும் அது மொத்தமாக அல்ல ஆனால் வரையறுக்கப்பட்ட பயன்பாடாகும் ஆனால் அதற்கும் சாத்தியமான எதிரிகளுக்கு இடையே சில உடன்பாடு தேவை நியூக்கிளியர் வெபன்ஸ் கட்டுப்பாட்டைப் பற்றி நாம் பேசும்போது இது சிறிய வெபன்ஸ் வழக்கமான வெபன்ஸ் மற்றும் பேரழிவு வெபன்ஸ்களின் வளர்ச்சி உற்பத்தி இருப்பு பெருக்கம் மற்றும் பயன்பாடு தொடர்பான சர்வதேச கட்டுப்பாடுகளை விவரிக்கப் பயன்படும் ஒரு சொல் எனவே நியூக்கிளியர் வெபன்ஸ் கட்டுப்பாடு மற்றும் நியூக்கிளியர் வெபன்ஸ் குறைப்பு ஆகியவற்றுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் டிசார்மாமென்ட் பற்றி பேசும்போது வித்தியாசம் என்னவென்றால் இது முற்றிலும் தடை செய்வது போன்றது மற்றும் நீங்கள் அதை மீண்டும் எந்த வடிவத்திலும் பயன்படுத்தப் போவதில்லை என்பது போன்றது ஆனால் நீங்கள் நியூக்கிளியர் வெபன்ஸ் கட்டுப்பாடு போன்றவற்றைப் பற்றி பேசும்போது அது வளர்ச்சி உற்பத்தி கையிருப்பு பெருக்கம் மற்றும் பயன்பாட்டின் மீதான சர்வதேச கட்டுப்பாடுகளைப் பற்றி பேசுகிறது எனவே இது நான்கு ஐந்து நிலைகளுடன் தொடர்புடையது மற்றும் இது சிறிய வெபன்ஸ் மற்றும் பேரழிவு வெபன்ஸ்களுடன் தொடர்புடையது வெபன்ஸ் குறைப்பு பற்றி பேசும்போது அது முழுமையானது நியூக்கிளியர் வெபன்ஸ் இருக்காது எனவே நியூக்கிளியர் எதிக்ஸ்களின் முக்கியத்துவத்தைப் பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் நியூக்கிளியர் எதிக்ஸ்களைக் கொண்டிருப்பது ஏன் முக்கியம் நியூக்கிளியர் விபத்துகளின் விளைவுகள் நினைவுச்சின்னமாக இருக்கலாம் நியூக்கிளியர் உலைகளில் இருந்து வெளியேறும் உமிழ்வுகள் அவற்றைச் சுற்றியுள்ள வாழ்க்கைக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் நியூக்கிளியர் வெபன்ஸ் டெஸ்டிங்க்கு தவறான தளத்தை தேர்ந்தெடுப்பது போன்ற எதிக்ஸ்யற்ற தேர்வுகளை இன்ஜினியர்ஸ்கள் செய்தால் சோகமான சம்பவங்கள் நிகழலாம் கடுமையான நியூக்கிளியர் உலை விபத்துக்களில் அடையாளம் காணப்பட்ட நியூக்கிளியர் உலை உருகுதல்கள் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாதபோது வழக்கமாக நிகழ்கின்றன இது இன்ஜினியர்ஸ்களின் பங்கை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது ஏனென்றால் இன்ஜினியர்ஸ்களின் பங்கு முதன்மையாக கவனம் செலுத்துவது கவனம் மற்றும் பாதுகாப்பு இது போன்ற நாட்டின் ஆரோக்கியம் மற்றும் சொத்துக்கள் பெரிய அளவில் நாட்டு மக்கள் எனவே விபத்துகள் மற்றும் அதன் பெரும் விளைவு மற்றும் நியூக்கிளியர் உலைகளில் இருந்து வெளியேறும் உமிழ்வுகள் மூலம் சுற்றுப்புற உயிர்களுக்கு ஏற்படும் தீமைகள் பற்றி பேசும்போது தவறான தளத்தில் சோதனை செய்வதை எதிக்ஸ்யற்ற தேர்வாக எடுத்துக்கொள்கிறோம் நியூக்கிளியர் உலை உருகுதல் இவை கடுமையான விபத்துக்களுக்கு இட்டுச் செல்கின்றன அவை உயிர்களைக் கொல்கின்றன ஒரு தலைமுறையினர் மட்டுமல்ல பல தலைமுறைகளாகவும் இருக்கலாம் எனவே இவற்றைக் கையாளும் போது அல்லது இவற்றை வடிவமைக்கும் போது அல்லது இவற்றைச் சோதிக்கும் போது இன்ஜினியர்ஸ்கள் கவனமாக இருப்பதன் பங்கு மிகவும் முக்கியமானது எனவே ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சமரசம் செய்யப்படவில்லை எனவே வெடிப்புகள் மற்றும் கதிரியக்கப் பொருட்களின் கசிவுகள் மூலம் சுற்றியுள்ள சமூகத்திற்கு மரணம் மற்றும் காயம் ஏற்படலாம் என்பதால் உருகுதல் போன்ற விபத்துகளைத் தவிர்ப்பது ஏன் முக்கியம் நியூக்கிளியர்க் கழிவுகளை அகற்றுவது மற்றொரு முக்கிய பிரச்சினையாகும் நியூக்கிளியர்க் கழிவு மீண்டும் மனித மற்றும் விலங்கு வாழ்க்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தானது எனவே கழிவுகள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தானவை என்பதால் நாம் அதை எவ்வாறு அகற்றுகிறோம் எனவே அது பெரும் பணம் மற்றும் வளங்களை உள்ளடக்கியதால் வளங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே வளங்கள் வீணாகாமல் இருப்பதை உறுதி செய்வது இன்ஜினியர்ஸ்களின் எதிக்ஸ்ப் பொறுப்பாகும் எனவே இந்த விஷயங்களின் காரணமாக கவனம் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களில் கவனம் செலுத்துவது போன்றவற்றை நாம் புரிந்துகொள்வதால் அது கவனத்தில் கொள்ளப்படுகிறது விலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார பிரச்சினைகள் மனிதர்கள் மட்டுமல்ல சுற்றுச்சூழலில் அதன் விளைவு அல்லது எதிர்மறையான விளைவுகளும் கூட எனவே இன்ஜினியர்ஸ்ன் பங்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அவர்கள் அதைப் பற்றி சிந்திக்கிறார்கள் அதைப் பற்றி வடிவமைக்கிறார்கள் சோதனை செய்கிறார்கள் மற்றும் இந்த உட்பொருளைக் காண அதை செயல்படுத்துபவர்கள் எனவே இதில் இன்ஜினியர்ஸ்களின் பங்கு மிக முக்கியமானது எனவே இன்ஜினியர்ஸ்களின் பங்கு எவ்வாறு முக்கியமானது என்பதைப் பார்ப்போம் அவை முக்கியமானவை ஏனென்றால் அவை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் சோதனையிலும் மனித குலத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று நாம் விவாதித்தோம் எனவே சர்வதேச நியூக்கிளியர் நிறுவனம் மக்களுக்கும் நியூக்கிளியர் வசதிகளை இயக்கும் நிறுவனங்களுக்கும் ஒரு சிறப்பு நடத்தை விதிகளைக் கொண்டுள்ளது எனவே இப்போது நியூக்கிளியர் நிறுவனங்களில் பணிபுரியும் மக்களுக்கான கோட் ஆப் எதிக்ஸ்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் முடிவெடுப்பதில் ஒரு கன்செர்வேடிவ் ரிஸ்க் அடிப்படையிலான அணுகு முறையைப் பின்பற்றுவோம் எனவே முடிவெடுப்பதில் கன்செர்வேடிவ் ரிஸ்க் அடிப்படையிலான அணுகு முறையைப் பின்பற்றுங்கள் இது ஏன் தேவைப்படுகிறது ஏன் கன்செர்வேடிவ் ரிஸ்க் அடிப்படையிலான அணுகு முறையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பது போன்றது ஏனென்றால் நாம் தவறு செய்கிறோம் என்றால் நீங்கள் தவறான முடிவை எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முடிவெடுப்பதில் சாதாரணமாக இருக்கீறீர்கள் அதிகச் சோதனைகளைச் செய்யாமல் சில எதிர்மறையானவற்றைப் புறக்கணித்து நமது முடிவை நீங்கள் எட்டிவிட்டால் அது வெளிப்படும் முடிவுகளாக இருக்கலாம் அதன் பின்விளைவுகளைச் சொல்ல நாம் அவசரப்படுகிறோம் பிறகு என்ன தவறு நடந்தாலும் கவனிக்கப்படாமல் போகும் எந்தப் பிழையும் இருக்கலாம் கமிஷன் அல்லது புறக்கணிப்பு மனிதகுலத்திற்கு மட்டுமல்ல இயற்கைக்கும் விலங்குகளுக்கும் உலகிற்கும் பேரழிவை ஏற்படுத்தும் எனவே அது நடப்பதைத் தடுக்க மக்கள் முடிவெடுப்பதில் ஒரு கன்செர்வேடிவ் ரிஸ்க் அடிப்படையிலான அணுகு முறையைக் கடைப்பிடிக்க வேண்டும் அங்கு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உள்ள அபாயங்களைக் கணக்கிட வேண்டும் எனவே எந்தவொரு வணிக ஆதாயத்தையும் மக்கள் சொந்தமாக்குவதற்கு முன் பாதுகாப்பு வைக்கப்பட வேண்டும் அவர்களின் சொந்த பொறுப்பு அவர்களின் சொந்த பதில் அவர்களின் சொந்த பாதுகாப்பு மற்றும் மற்றவர்களின் பாதுகாப்பை அவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பரிசீலனைகள் வணிகத்தில் நடைமுறைகள் உடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொள்ளாமல் நாம் எந்த தொழிலையும் செய்ய முடியாது பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆபத்தை தகுந்த கருத்தில் கொண்டு போர்ட் லெவல் முடிவெடுக்கும் வகையில் போர்ட்ற்கும் செயல்பாட்டு நிலை மேலாளர்களுக்கும் இடையே தகவல் பரிமாற்றத்திற்கான பயனுள்ள மெக்கானிசம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சில சமயங்களில் களத்திலோ அல்லது கடைத் தளத்திலோ செயல்படுபவர்களுக்கு என்ன நடக்கிறது அவர்கள் பிரச்சினையின் மிக நுணுக்கங்களை மிக நுணுக்கமாகத் தெரிந்து கொள்கிறார்கள் இது போன்ற போர்ட் லெவல் ஸ்ரேட்ரெஜிக் முடிவுகளை எடுக்கும் நபர்களுக்குத் தெரிவிக்க வேண்டும் எனவே போர்ட்ற்கும் செயல்பாட்டு நிலை மேலாளர்களுக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்க வேண்டும் எனவே செயல்பாட்டு நிலை மேலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அபாயத்தை கருத்தில் கொண்டு போர்ட் அளவிலான முடிவெடுப்பது செய்யப்படுகிறது எனவே கட்டுப்பாட்டாளர்கள் ஊழியர்கள் மற்றும் பிற அனைத்து பங்குதாரர்களுடன் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்புகொள்வதற்கான மற்றொரு முக்கியமான காரணிக்கு வாருங்கள் குற்றமில்லா அறிக்கையிடல் கலாச்சாரத்தை பராமரிக்க பாதுகாப்பற்ற அல்லது எதிக்ஸ்யற்ற நடைமுறைகள் சம்பவங்கள் மற்றும் அருகிலுள்ள தவறுகள் பற்றிய முழு அறிக்கையை ஊக்குவிக்கிறது மற்றும் நிறுவனத்தை தொடர்ந்து மேம்படுத்த இந்தத் தகவலைப் பயன்படுத்துகிறது இது உங்கள் தவறு என்பதை நீங்கள் சரிபார்க்கவில்லை அல்லது நீங்கள் அதைச் செய்திருக்க வேண்டும் எனவே இந்த மாதிரியான குற்றச் சாட்டு அங்கு இருக்கக் கூடாது எனவே இந்த குற்றமில்லா சூழலில் முழு அறிக்கை மற்றும் ஒரு எதிக்ஸ்யற்ற நடைமுறைகள் சொல்ல உதவும் எனவே அந்த சம்பவங்களிலிருந்து மக்கள் கற்றுக் கொள்ள முடியும் அவர்கள் எங்கு தவறு செய்தார்கள் என்பதைப் புரிந்துகொண்டு சுய திருத்தத்திற்குச் சென்று அடுத்த முறை செயல்திறனை மேம்படுத்தலாம் எனவே வணிக ரகசியத்தன்மையை மதிக்கும் அதே வேளையில் தரப்படுத்தல் மற்றும் அனுபவங்களை மற்றவர்களுக்கு திறம்பட பயன்படுத்துதல் உட்பட மற்ற தொழில்துறை செயல்பாட்டு நிறுவனங்களுடன் செயல்பாட்டு அனுபவத் தகவலை வெளிப்படையாகப் பகிரவும் எனவே மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்குத் திறந்தவர்களாக இருக்க வேண்டும் மற்ற நிறுவனங்களின் சிறந்த நடைமுறைகளில் இருந்து கற்றுக்கொள்வதற்குத் திறந்திருக்க வேண்டும் மேலும் நாம் எங்கு பின்தங்கி இருக்கிறோம் என்பதைக் கண்டறிய முயற்சிக்கவும் அந்த சிக்கல்கள் புறநிலையாக பங்கேற்கும் விஷயங்களை மேம்படுத்த முயற்சிக்கவும் மற்றும் நேர்மையாக உள்ளூர் தேசிய மற்றும் உலகளாவிய விவாதங்கள் மற்றும் ஆற்றல் வழங்கல் முடிவுகள் தொடர்பான கொள்கைகளை உருவாக்கும் செயல்முறைகள் எனவே கொள்கை உருவாக்கம் குறித்த உள்ளூர் தேசிய மற்றும் உலகளாவிய விவாதங்களில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் மேலும் ஆற்றல் வழங்கல் முடிவுகள் குறித்து அவர்கள் முடிவெடுக்க முடியும் நாம் புரிந்துகொண்டபடி நிறைய பணப் பரிவர்த்தனைகள் நடக்கின்றன மேலும் இது சோதனைக்காக பெரும் பணத்தை உள்ளடக்கியது மற்றும் ஒருவேளை வாங்குதல் போன்றவற்றை உள்ளடக்கியது லஞ்சம் மற்றும் ஊழல் போன்ற கேள்விகள் இருக்கலாம் அதனால்தான் லஞ்சம் மற்றும் ஊழலை எந்த மட்டத்திலும் அல்லது அமைப்பின் எந்தப் பகுதியிலும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று கூறப்பட்டுள்ளது எனவே இது எந்த மட்டத்திலும் அல்லது அமைப்பின் எந்தப் பகுதியிலும் பொறுத்துக்கொள்ளப்படாது எனவே இது மிகவும் கண்டிப்பான விஷயம் சுயநலம் என்பது நிறுவனங்களின் நலனுடன் பெரிய அளவில் நாடுகளின் ஆர்வத்துடன் கூட மோதுவதில்லை நியூக்கிளியர் நடவடிக்கைகள் தொடர்பான பொருட்கள் தொழில்நுட்பம் மற்றும் தகவல்கள் சட்டவிரோதமாக விற்கப்படுவதில்லை விநியோகிக்கப்படுவதில்லை அல்லது தவறாகப் பயன்படுத்தப்படுவதில்லை அவர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஆலோசனை வழங்குவது உட்பட உள்ளூர் சமூகத்திற்கு நல்ல அண்டை வீட்டாராகவும் ஆதரவாளராகவும் இருத்தல் எனவே இவை இப்படி அழைக்கப்பட்டால் இவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எனவே உள்ளூர் சமூகத்திற்கு நல்ல அண்டை வீட்டாராகவும் ஆதரவாளராகவும் இருத்தல் எனவே அவர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உள்ளூர் சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது உட்பட அதுவும் மீண்டும் விளம்பரப்படுத்துவதும் உட்பட எனவே இவை நியூக்கிளியர் எதிக்ஸ் மற்றும் நியூக்கிளியர் பவர் நியூக்கிளியர் எனர்ஜி போன்றவற்றுடன் பணிபுரியும் நிறுவனங்களின் சிறப்புத் தேவைகளைப் பற்றி பேசும் சில வழிகள் ஆகும் பயனர்களின் சமூகப் பாதுகாப்பின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலை எவ்வாறு பெருமளவில் பாதுகாப்பது இப்போது நியூக்கிளியர் உலைகள் கருக்கள் கதிர்வீச்சுக் கவசங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கருவிகள் நேரடி இயக்கம் அல்லது செயல்பாட்டு நியூக்கிளியர் மின் நிலையங்களின் பராமரிப்பு நடவடிக்கைகள் போன்ற நியூக்கிளியர் கருவிகளை வடிவமைத்தல் அல்லது உருவாக்குதல் போன்ற நியூக்கிளியர் இன்ஜினியர்ஸ்களின் சில பொதுவான கடமைகளைப் பற்றி பேசுவோம் நியூக்கிளியர் மின் நிலைய ஆபரேட்டரில் அல்லது நியூக்கிளியர்க் கழிவுகளைக் கையாள்வதற்கும் அகற்றுவதற்கும் பயன்படுத்த வேண்டிய வழிமுறைகள் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் சட்டங்களை மீறும் எந்தவொரு வடிவமைப்பு கட்டுமானம் அல்லது செயல்பாட்டு நடைமுறைகளை அடையாளம் காண நியூக்கிளியர் வசதி செயல்பாடுகளை கண்காணிக்கவும் நியூக்கிளியர் எரிபொருளை மீட்டெடுக்கும் நியூக்கிளியர் பொருட்களைப் பயன்படுத்தும் முறைகள் அல்லது நியூக்கிளியர்க் கழிவுகளை அகற்றுவது ஏற்கத்தக்கதா என்பதைச் சோதிக்க சோதனைகளைச் செய்யவும் திருத்த நடவடிக்கைகளை எடுக்கவும் அல்லது அவசர காலங்களில் ஆலையை மூட உத்தரவிடவும் நியூக்கிளியர் விபத்துக்களை ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகளை வடிவமைக்கப் பயன்படும் தரவுகளைச் சேகரிக்கவும் எனவே நாம் கண்டறிவது நியூக்கிளியர் போன்ற வெபன்ஸ்களை பொறுப்புடன் கையாள்வது போன்ற பொறுப்பான கையாளுதலுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற சில முக்கியமான விஷயங்கள் நம்மிடம் உள்ளவை அல்லது நாம் தயாரிக்கும் தயாரிப்புகள் போன்றவை எனவே இயக்கப் பராமரிப்பை வடிவமைத்தல் பல்வேறு கையேடுகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இன்ஜினியர்ஸ்களுக்கு இருக்கும் பொதுவான கடமைகள் என்ன பின்னர் சோதனைக்கான பரிசோதனைகள் மற்றும் சில தவறான விஷயங்கள் புகாரளிக்கப்பட்ட பிறகு நமது சரிசெய்தல் நடவடிக்கைகளை எடுக்க விரும்புகின்றன அல்லது இது போன்ற அவசர காலங்களில் திட்ட முடக்கம் பற்றி பேசலாம் நாம் இங்கு என்ன பார்க்கிறோம் நீங்கள் உணரக்கூடியது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கவனம் மற்றும் பாதுகாப்பு பயனாளிகள் மற்றும் சுற்றுச்சூழலின் நீண்டகால விளைவு இது இருக்க வேண்டிய முக்கிய கவலைகள் மக்கள் மனதில் மற்றும் அதன் அடிப்படையில் நியூக்கிளியர் சாதனங்கள் தொடர்பான ஒவ்வொரு முக்கிய கட்டத்திலும் அவர்களின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கப் போகிறார்கள் எனவே நியூக்கிளியர் வெபன்ஸ் டெஸ்டிங் தொடர்பாக நியூக்கிளியர் இன்ஜினியர்ஸ்களின் சில குறிப்பிட்ட கடமைகளைப் பற்றி பேசுவோம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வலுவான தளத்தை உருவாக்குவதற்கான வெபன்ஸ்களை வடிவமைத்து சோதனை செய்தல் முழுமையான இரகசியம் பேணப்படுவதை உறுதிசெய்து நாட்டின் பாதுகாப்பிற்கு இடையூறு விளைவிக்கும் எந்தத் தகவலும் வெளியே கசிந்துவிடாது இது ஒரு விதத்தில் ரகசியத்தன்மை விதி போன்றது சுற்றுப்புறத்தில் உள்ள மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சோதனைகளை செயல்படுத்துதல் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இது குறிக்கிறது அடர்த்தியான மற்றும் நடுத்தர மக்கள் தொகை கொண்ட பகுதிகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ள வரம்புகளில் சோதனை செய்யப்பட வேண்டும் சோதனையின் போது அனைத்து ஓட்டைகளும் அடையாளம் காணப்பட வேண்டும் மற்றும் இன்ஜினியர்ஸ்களால் சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் அதாவது இந்த தவறுகள் மனித குலத்திற்கு மிகவும் ஆபத்தானவை நியூக்கிளியர் க்கழிவுகளை அகற்றுவது நமது சுற்றுச்சூழலில் குறைந்தபட்ச எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்யப்படலாம் எனவே சுற்றுச்சூழல் இங்கு ஒரு முக்கிய கவலையாக உள்ளது மேலும் கழிவுகளை அகற்றுவது போன்றது சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதது போல் நாம் பார்க்க வேண்டும் அடுத்த அமர்வில் எதிக்ஸ் கொள்கைகளை உருவாக்குவதைத் தொடரப் போகிறோம் நியூக்கிளியர் கொள்கைகளை எப்படிச் சமாளிக்கப் போகிறோம் நியூக்கிளியர் தடுப்பை உபயோகக் கண்ணோட்டம் மற்றும் உரிமைகள் மற்றும் உரிமைகள் போன்றவற்றிலிருந்து எப்படிப் பார்க்க முடியும் கடமைகளின் முன்னோக்கு மற்றும் சில நிகழ்வுகளின் அடிப்படையில் முழு சூழ்நிலையையும் மதிப்பீடு செய்கிறது